இந்த பாடத்திற்கு வரவேற்கிறேன் கடந்த பாடத்தில் தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு பற்றி விவாதித்தோம் தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு ஒரு software டெவெலப்மென்ட் வாழ்க்கைச் சுழற்சியில் மிக முக்கியமான கட்டங்களில் ஒன்றாகும் இது பல திறன்களைக் கொண்டுள்ளது இந்த பாடத்தில் தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பை எவ்வாறு மேற்கொள்வது என்று பார்ப்போம் இங்கே இரண்டு அம்சங்கள் உள்ளன ஒன்று தேவைகளைப் புரிந்துகொள்வது மற்றும் இரண்டாவது தேவைகளைக் குறிப்பிடுவது நீங்கள் ஒரு சிறிய கடினமானது இது டெவெலப்மென்ட் பணிகளில் மிகவும் சிக்கலான மற்றும் பிழை விளைவிக்கும் பணியாகும் மேலும் எந்தவொரு தேவைகள் தவறும் ஒரு பெரிய செலவுகளைக் கொண்டுள்ளது என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும இது ஒரு coding பிழை அல்லது விரைவாக சரிசெய்யக்கூடிய பிழை போலன்று தேவையில் செய்யும் பிழை அதிகபட்ச செலவாகும் தேவை விவரக்குறிப்பின் போது உள்ளீடு என்பது பயனரின் தேவை பயனர்கள் தங்கள் தேவைகளை என்ன என்று புரிந்துகொண்டு பகுப்பாய்வு செய்து மற்றும் தேவையிலிருந்து சிக்கல்களை நீக்கி பின்னர் ஆவணப்படுத்தினால் அது தேவைகள் பகுப்பாய்வின் முடிவில் என்ன செய்யும் என்பதை துல்லியமான கொண்டிருக்கும் இதுவே SRS வடிவத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது SRS ஆவணம் software தேவை விவரக்குறிப்பு ஆவணம் எனவே வாடிக்கையாளர்களின் மனதில் தேவைகள் உள்ளன என்று நாங்கள் இதுவரை கூறினோம் அதை சேகரித்து ஆவணப்படுத்த வேண்டும் ஆனால் ஒரு நிறுவனம் ஒரு பொதுவான தயாரிப்பை உருவாக்க விரும்பினால் என்ன செய்வது இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தயாரிப்பு இங்கே குறிப்பிட்ட கிளையண்ட் இல்லை நிறுவனம் ஏதாவது பொதுவான ஒன்றை உருவாக்க விரும்புகிறது அதற்காக பல வாங்குபவர்கள் இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் சுகாதார உள்ளடிக்கிய தயாரிப்பை உருவாக்க விரும்பலாம் இது பல்வேறு சுகாதார பாராமீட்டர்களைக் கண்காணித்து மக்களுக்கு கருத்துத் தெரிவிக்கும் நீங்கள் தயாரிப்பு வாங்க விரும்பும் வாடிக்கையாளர் என்று வைத்து கொள்வோம் அதை பின்னர் வேறு சிலரும் வாங்கலாம் ஆனால் டெவெலப்மென்ட் நோக்கத்திற்காக வாடிக்கையாளர் யார் தேவைகளை யார் தருவார்கள் பொதுவாக எது நன்றாக விற்கப்படும் என்பதைப் புரிந்துகொள்வது விற்பனையாளர் வாடிக்கையாளர்களால் பொதுவாக என்ன அம்சங்கள் தேவைப்படுகின்றன மேலும் விற்பனையாளர் softwareகான வாடிக்கையாளர்களாக செயல்படுகிறார்கள் இப்போது தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பின் போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக புரிந்துகொள்வோம் முதலில் தேவைகள் சேகரிப்பு ஏனெனில் தேவைகள் பயனர்களின் மனதில் உள்ளன அதைச் சேகரிக்க சில நுட்பங்கள் உள்ளன மேலும் தேவைகள் சேகரிக்கப்பட்டதும் தேவைகள் பகுப்பாய்வு செய்யத் தொடங்க வேண்டும் ஆனால் தேவை பகுப்பாய்வின் போது சில தேவைகள் காணவில்லை சில தேவைகள் தெளிவாக இல்லை என அறிய வரும் நாம் மீண்டும் வாடிக்கையாளரைச் சந்திக்க வேண்டும் மென்மேலும் தேவைகளைச் சேகரிக்க வேண்டும் மேலும் தேவைகள் பகுப்பாய்வு பணி முடிந்ததும் விவரக்குறிப்புக்குச் சென்று பின்னர் தேவைகளை ஆவணப்படுத்துகிறோம் இறுதி ஆவணம் SRS ஆவணம் ஆகும் எனவே இங்கே மூன்று முக்கிய நடவடிக்கைகள் உள்ளன தேவைகள் சேகரித்தல் தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் தேவை விவரக்குறிப்பு இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் ஒன்று முடிந்தாலும் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பின் போது தேவைப்பட்டால் அதை மீண்டும் பார்வையிட வேண்டும் மேற்கண்ட வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தில் இன்னும் விரிவான முறையில் நாம் அதைக் குறிக்கலாம் சாத்தியக்கூறு ஆய்வுக்குப் பிறகு திட்டம் சாத்தியமானதாகக் கண்டறியப்பட்டது பின்னர் தேவைகள் சேகரிப்பு தொடங்கியது இது ஒரு அயிட்ரேடிவ் வேலை ஏனென்றால் நாங்கள் தேவைகளைச் சேகரித்தவுடன் தேவைகள் பகுப்பாய்வைத் தொடங்குவோம் ஆனால் பின்னர் கூடுதலான சேகரிப்பைச் செய்ய வேண்டிய அவசியத்தைக் காணலாம் சிக்கல்களைத் தீர்க்க வேண்டும் மற்றும் தேவை விவரக்குறிப்பை செய்ய வேண்டும ஆனால் தேவை விவரக்குறிப்புகளின் போது தேவைகள் இன்னும் சிக்கலாக இருப்பதைக் கண்டறிந்து தேவை பகுப்பாய்வு செய்து மீண்டும் தேவை சேகரிப்பைச் செய்யலாம் எனவே இவை அனைத்தும் அயிட்ரேடிவ் செயல்பாடுகளின் தொகுப்பாகும் மற்றும் தேவை விவரக்குறிப்பின் முடிவில் SRS ஆவணம் தயாரிக்கப்படுகிறது இப்போது இந்த மூன்று செயல்பாடுகளையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் தேவைகள் சேகரித்தல் இங்கே தேவைகள் வாடிக்கையாளர்களின் மனதில் உள்ளன நாம் தேவைகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக நாம் தேவைகளை பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து சிக்கல்களை நீக்க வேண்டும் ஏதேனும் முரண்பாடுகள் உள்ளனவா என பார்க்க வேண்டும் பின்னர் நாம் தேவை விவரக்குறிப்பைச் செய்கிறோம் அது நாம் சேகரித்த மற்றும் பகுப்பாய்வு செய்த தேவைகளை ஆவணப்படுத்துகிறது SRS ஆவணம் ஏன் ஒரு முக்கியமான ஆவணம் என்று பார்ப்போம் ஒரு நல்ல SRS ஆவணம் உண்மையில் டெவெலப்மென்ட் செலவைக் குறைக்கிறது ஏனென்றால் உங்களிடம் சரியான தேவைகள் சேகரிப்பு மற்றும் டெவெலப்மென்ட் இல்லை என்றால் பல மிஸ்ஸிங் தேவைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தேவைகள் மற்றும் பல இருக்கும் மேலும் தேவைகள் முடிந்தாலும் பின்னர் அவற்றை சரிசெய்ய மிகுந்த விலை கொடுக்க வேண்டும் பொதுவாக 40 தேவைகள் மாற்றம் அடைவதாக தெரிவிக்கப்படுகிறது தேவைகள் சரியாக செய்யப்படாவிட்டால் அதிக மாற்றங்கள் இருக்கும் மேலும் டெவெலப்மென்ட் மிகவும் விலை உயர்ந்ததாக மாறும் நல்ல SRS ஆவணம் மாறும் பிழைகளை குறைவாக கொண்டு இருக்கும் தேவை விவரக்குறிப்பின் போது பிழை அறியப்பட்டால் அது கணிசமான சேமிப்புக்கு வழிவகுக்கிறது இல்லையெனில் தவறான தேவையுடன் நீங்கள் மற்ற லைப் சைக்கிள் நடவடிக்கைகளைச் செய்யக்கூடும் பின்னர் மீண்டும் வந்து தேவைகளை சரிசெய்யவும் ஒரு நல்ல தேவையை கொண்டு வருவதற்காக நாம் எடுக்கும் முயற்சியை விட இது பல மடங்கு செலவாகும் தேவைகள் பேஸில் நாம் நேரத்தை செலவிட்டோம் அதை முடிந்தவரை வாடிக்கையாளர்களின் தேவையை முழுமையாகவும் உண்மையாகவும் பிரதிபலிக்க முயற்சிக்கிறோம் ஏனென்றால் தேவைகளில் ஏதேனும் சிக்கல்கள் பெரும் செலவு தாக்கங்களைக் கொண்டுள்ளன வடிவமைப்பு நிரலாக்க மற்றும் ஏற்றுக்கொள்ளல் சோதனையின் போது தேவைகளை சரிசெய்வதற்கான செலவு அதிவேகமாக அதிகரிக்கும் தேவைகளின் போது நாம் பிழை அல்லது பிழையை சரிசெய்தால் செலவு மிகக் குறைவு ஆனால் வளர்ச்சி வடிவமைப்பு நிரலாக்க முறை சோதனை ஆகியவற்றைத் தொடரும்போது செலவு கணிசமாக அதிகரிக்கிறது முக்கிய காரணம் என்னவென்றால் ஒரு சிக்கலைக் கண்டால் அதாவது ஒரு தேவையானது தவறு என்று நாம் சோதனையின் போது கண்டால் நாம் இங்கே தேவைகளைச் சரிசெய்வது மட்டுமல்லாமல் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் வடிவமைப்பு ஆவணத்தை மாற்ற வேண்டும் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நிரலாக்கத்தை மாற்றி மீண்டும் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவே பிழைகளின் செலவு தாக்கங்கள் மிகப்பெரியவை அது அதிவேகமாக அதிகரிக்கிறது எந்தவொரு பிழையையும் அடையாளம் காண்பதில் அதிக தாமதம் ஏற்பட்டால் அதிக செலவாகும் எனவே தேவைகள் சேகரிப்பு பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பின் போது நாம் சிறிது நேரம் செலவிட்டால் அது ஒரு நல்ல SRS ஆவணத்தை தந்து அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது SRS ஆவணத்தை எந்த வழிகளில் பயன்படுத்துவோம் என்று பார்ப்போம் ஒன்று இது வாடிக்கையாளருக்கும் டெவலப்பருக்கும் இடையிலான ஒப்பந்தம் வாடிக்கையாளர் ஒத்துக்கொள்ளும் வரை வாடிக்கையாளரின் தேவைகளை பிரதிபலிக்கும் மற்றும் டெவலப்பர் அவற்றை உருவாக்க ஒப்புக்கொள் ளும் ஆவணம் பின்னர் டெவலப்பர்கள் SRS ஆவணத்தை எடுத்து அதைப் புரிந்துகொண்டு அதன் அடிப்படையில் அவர்களின் வடிவமைப்பு மற்றும் டெவெலப்மென்டை தொடங்குகிறார்கள் திட்ட மேலாளர் SRS ஆவணத்தை சோதித்து தேவைகள் மற்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் செலவு மற்றும் ஊழியர்களின் அட்டவணையை மதிப்பிடுகிறார் சோதனைக் குழு SRS ஆவணத்தைப் பயன்படுத்துகிறது மற்றும் அதன் அடிப்படையில் அவர்கள் கணினி சோதனைக்கான சோதனை நிகழ்வுகளை வடிவமைக்கிறார்கள் SRS ஆவணம் பயனர் கையேடு தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் SRS ஆவணத்தில் பயனருக்கு softwareல் வழங்கப்பட வேண்டிய அனைத்து செயல்பாடுகளும் உள்ளன பயனர் கையேடு பொதுவாக SRS ஆவணத்தை அடிப்படையாகக் கொண்டது பின்னர் பராமரிப்பு பணிகள் தொடங்கும் போது SRS ஆவணம் பராமரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் குறிப்பிட்ட அம்சங்களை மேம்படுத்தும்போது அம்சங்களை அடையாளம் காண SRS ஆவணம் தேவை எனவே SRS ஆவணம் மிக முக்கியமான ஆவணம் பயனர் கையேட்டை எழுதுவதற்கான அடிப்படையான இது பல நோக்கங்களுக்காக உள்ளடக்கியது பயனர் கையேட்டில் software வழங்கப்படும் செயல்பாடுகள் என்ன என்பதை பயனர்கள் புரிந்துகொள்ளும் வழி உள்ளது பயனர் கையேடு என்பது பயனரின் முக்கியமான ஆவணமாகும் இது பயனர் புரிந்துகொள்ளக்கூடிய வடிவத்தில் எழுதுவது மட்டுமல்லாமல் செயல்பாடுகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறது SRS ஆவணத்தில் பல்வேறு பயனர்கள் உள்ளனர் எனவே SRS ஆவணத்தின் பயனர்கள் பலர் உள்ளனர் டெவெலப்டு software தங்கள் தேவைக்கேற்ப உள்ளதா என்பதை சரிபார்க்க வாடிக்கையாளர்கள் இதைப் பயன்படுத்துகின்றனர் தேவை ஆய்வாளர் SRS ஆவணத்தை எழுதுகிறார்கள் டெவலப்பர்கள் புரோகிராமர் மற்றும் பலர் தங்கள் பணிகளைச் செய்ய பெரும்பாலும் SRS ஆவணத்தைக் பயன்படுத்துகின்றனர் சோதனை நிகழ்வுகளை வடிவமைக்கவும் டெவெலப்டு software தேவைகளைப் பூர்த்தி செய்வதை உறுதிசெய்யவும் டெஸ்டர் SRS ஆவணத்தைப் பயன்படுத்துகின்றனர் திட்ட மேலாளர்கள் SRSஸைப் பயன்படுத்தி தேவையான வேலைகளை மதிப்பிடுகிறார்கள் மற்றும் திட்டத்தைக் கட்டுப்படுத்துகிறார்கள் எனவே SRS ஆவணத்திற்கு பல பங்குதாரர்கள் உள்ளனர் எனவே SRS ஆவணம் ஆனது வாடிக்கையாளர்கள் டெவலப்பர்கள் சோதனையாளர்கள் திட்ட மேலாளர்கள் மற்றும் ஆவணத்தை எழுதும் தேவை ஆய்வாளர்கள் ஆகியோருக்கு படிக்கக்கூடியதாகவும் புரிந்துகொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் SRS ஆவணத்திலிருந்து பல்வேறு வகையான தகவல்கள் தேவை SRS ஒரு மிக முக்கியமான ஆவணம் என்பதால் தரநிலை பின்பற்ற வேண்டியது அவசியம் நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரங்களில் ஒன்று IEEE 830 தரநிலை IEEE 830 தரநிலையையும் தொழில்துறையில் பயன்படுத்தப்படும் IEEE 830 தரநிலையின் சிறிய மாறுபாடுகளாக பார்ப்போம் IEEE 830 தரநிலையை நாங்கள் புரிந்துகொள்வோம் அதை எவ்வாறு ஆவணப்படுத்துவது மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட தேவைகளை நாம் படிக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவைகளையும் எழுதவும் முடியும் இதற்கு முன் தேவைகள் செயல்முறையைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் அதாவது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் என்ன மேலும் இவை எவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றன நாம் அதைப் பற்றி சிறிது விவாதித்தோம் ஆனால் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் இங்கே தேவைகள் சேகரிப்பு பயனரின் தேவைகள் தொடங்குகிறது நாம் தேவைகளைச் சேகரித்து பின்னர் பகுப்பாய்வு செய்கிறோம் ஆனால் பின்னர் நாம்மீண்டும் சேகரிக்க வேண்டியிருக்கும் மேலும் சேகரிப்பு பகுப்பாய்வு திருப்திகரமாக முடிந்ததும் திருப்திகரமாக நிறைவடைந்ததும் நாம் விவரக்குறிப்புக்கு செல்கிறோம் ஆனால் விவரக்குறிப்பின் போது நாம் சில பகுப்பாய்வுகளைச் செய்ய வேண்டியிருக்கலாம் மேலும் தேவைகளை எழுதும் போது அல்லது ஆவணப்படுத்தும் போது சிக்கல்களைக் கண்டால் சேகரிக்க வேண்டும் மேலும் SRS ஆவண வரைவு தயாரிக்கப்பட்டதும் வாடிக்கையாளரின் அனைத்து தேவைகளும் உள்ளனவா என்பதை சரிபார்க்கவும் இவை போதுமான விரிவாக எழுதப்பட்டிருக்கிறதா என்று மேம்பாட்டுக் குழு உறுப்பினர்களால் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது ஆவணத்தில் எழுதப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் test அல்லது test caseகளை திருப்திகரமாக வடிவமைக்க முடியுமா என்பதை சோதிக்கவும் tester அதை மதிப்பாய்வு செய்கிறார்கள் மறுஆய்வு முடிந்ததும் SRS ஆவணம் தயாரிக்கப்படுகிறது இது தொடர்ச்சியான கட்டங்கள் அல்ல என்பதை இங்கு புரிந்துகொள்வது முக்கியம் மாறாக இது நிறைய அயிட்ரேஷன்களைக் கொண்டுள்ளது பல அயிட்ரேஷன் தேவை ஏனென்றால் சில சிக்கல்களுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து தெளிவு தேவை என்றால் நாம் சேகரிக்க வேண்டும் விவரக்குறிப்பின் போது சில தேவைகள் இல்லை என்றால் பகுப்பாய்வு மற்றும் சேகரிப்பு ஆகியவற்றை நாம் செய்ய வேண்டியிருக்கும் இப்போது சேகரிப்பை எவ்வாறு செய்வது என்று பார்க்க முயற்சிக்கலாமா இங்கே தேவைகள் செயல்பாட்டில் இது முதல் பணி பொதுவாக பயன்படுத்தப்பட்ட பல நுட்பங்கள் உள்ளன தேவைகளைச் சேகரிக்க பல நுட்பங்களைப் பயன்படுத்த வேண்டும் அதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்க்க ஒரு எளிய case study நாம் மேற்கொள்வோம் முதலாவது ஏற்கனவே உள்ள கையேடு அமைப்பு இருந்தால் அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு software இருந்தால் அது நாம் டெவெலப் செய்வதை ஒத்து இருந்தால் அதைப் படிக்க வேண்டும் ஒரு அலுவலக வேலை ஆட்டோமேஷன் செய்யப்பட வேண்டும் என்றால் அலுவலகத்தில் என்ன வேலை சரியாக செய்யப்படுகிறது என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் ஒரு software ஒத்ததாக இருந்தால் அதைப் பயன்படுத்த வேண்டும் அது என்ன வசதிகளை வழங்குகிறது எங்கு மாற்றங்களை விரும்புகிறோம் என்பதை சரிபார்க்க வேண்டும் மேலும் நாங்கள் வேலையை கவனித்தவுடன் இந்த வேலை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான நடைமுறைகளைப் பற்றி நாம் படிக்க வேண்டும் வாடிக்கையாளர் மற்றும் இறுதி பயனர்களுடன் விவாதிக்க வேண்டும் மேலும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இப்போது உள்ளீடாக சில வடிவங்கள் உள்ளன ஒரு அலுவலகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களும் ஆசிரியர்களும் சில படிவங்களை பூர்த்தி செய்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் அவை உள்ளீடு ஆகும் உள்ளீட்டிற்குப் பயன்படுத்தப்படும் படிவங்கள் எவை என்பதை நாம் படிக்க வேண்டும் எந்த வெளியீடுகளை அலுவலகம் உற்பத்தி செய்கிறது பின்னர் வெளியீட்டை உருவாக்க அவர்கள் பயன்படுத்தும் வடிவங்கள் யாவை உள்ளீடு மற்றும் தரவு வெளியீடு தரவுகள் என்ன மேலும் இந்த சேகரிக்கப்பட்ட தேவையின் அடிப்படையில் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம் சேகரிக்கும் பணிகள் குறித்து மேலும் சில விவரங்களைப் பார்ப்போம் சேகரிக்கும் செயல்பாடு பொதுவாக ஐந்து செயல்பாடுகள் கொண்டது ஒன்று தற்போதுள்ள ஆவணங்களை ஆய்வு செய்வது அங்கு உருவாக்கப்பட வேண்டிய அமைப்பு குறித்த ஆவணங்களை ஆய்வு செய்வதைப் பார்க்கிறோம் இரண்டாவது நேர்காணல் இறுதி பயனர்களையும் software உருவாக்கத்தில் ஈடுபடும் வாடிக்கையாளரையும் நாம் நேர்காணல் செய்ய வேண்டும் மூன்றாவது பணி பகுப்பாய்வு என அழைக்கப்படுகிறது இது நேர்காணலை அடிப்படையாகக் கொண்டது அவர்கள் அதை சில பணிகளுக்குப் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் முதலில் அடையாளம் காண்கிறோம் சில பணிகளைச் செய்ய அதைப் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர் மேலும் பணி எதை அடிப்படையாகக் கொண்டது என்பதற்கான சரியான நடைமுறை என்ன என்பதைக் கண்டறிய பணி பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மேலும் ஒவ்வொரு பணிக்கும் நாம் scenario analysis செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு பணியும் பல scenarioகளைக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஒரு துறையின் அலுவலகத்தில் ஒரு மாணவரின் எளிய case எடுத்துக் கொள்வோம் மாணவர்கள் விடுப்பு எடுக்கலாம் ஒன்று மாணவர்கள் படிவத்தை பூர்த்தி செய்து அலுவலகத்திற்கு கொடுங்கள் அல்லது துறைத் தலைவரின் ஒப்புதலைப் பெற்று அலுவலகத்திற்குக் கொடுங்கள் இது ஒரு scenario மட்டுமே விடுப்பு எடுப்பது பல சூழ்நிலைகளைக் கொண்டிருக்கலாம் அவர்கள் மருத்துவ விடுப்பு எடுக்க விரும்புகிறார்கள் அல்லது அவர்கள் ஒரு செமஸ்டர் திரும்பப் பெற விரும்புகிறார்கள் எனவே இவை மாறுபட்ட செயல்முறையைச் செய்ய வேண்டிய வெவ்வேறு scenarios தேவைகளைச் சேகரிப்பதற்கான ஐந்தாவது நுட்பம் படிவ பகுப்பாய்வு ஆகும் படிவ பகுப்பாய்வில் உள்ளீட்டு படிவம் மற்றும் வெளியீட்டு படிவம் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன அவை உள்ளீடு செய்யும் தரவு என்ன மற்றும் வெளியீடு செய்யும் தரவு என்ன என்பதைக் கண்டறியும் எனவே நன்கு அறியப்பட்ட ஐந்து தேவைகள் சேகரிக்கும் நுட்பங்கள் இருக்கும் ஆவணங்களை படிப்பது இறுதி பயனர்களையும் வாடிக்கையாளரையும் நேர்காணல் செய்தல் பணி பகுப்பாய்வு scenario பகுப்பாய்வு மற்றும் போர்ம் பகுப்பாய்வு எந்தவொரு திட்டத்திற்கும் தேவைகள் சேகரிப்பதை நீங்கள் செய்ய விரும்பினால் இவை பொதுவாக மேற்கொள்ள வேண்டிய ஐந்து பணிகள் இப்போது ஒரு எளிய உதாரண மாதிரி மேற்கொள்வோம் மேலும் இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்களா வாடிக்கையாளர் பிரச்சினையை நன்கு புரிந்து கொள்ளவில்லை இங்கே அது தேவைகளைச் சேகரித்து வருபவரின் பொறுப்பாகும் அவர் வாடிக்கையாளருக்கு என்ன அம்சங்கள் உதவக்கூடும் மற்றும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பரிந்துரைக்கிறார் மேலும் சேகரிக்கும் நபருக்கு கற்பனை மற்றும் படைப்பாற்றல் நிறைய இருக்க வேண்டும் தேவைகள் சேகரிப்பது இது ஒரு எளிய பணியாகத் தோன்றினாலும் அதற்கு நிறைய அனுபவம் தேவைப்படுகிறது ஏனெனில் இது ஒரு முக்கியமான பணியாகும் தேவைகளை மனதில் வைத்திருக்கும் வாடிக்கையாளரிடமிருந்து எல்லா தேவைகளையும் சேகரிக்க வேண்டும் மேலும் சேகரிக்கும் நபர் அவருக்கு பரிந்துரைக்க வேண்டும் மேலும் என்ன அம்சங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அவர் அறிய வேண்டும் தேவைகள் சேகரிக்கும் நபருக்கு நல்ல தகவல்தொடர்பு திறன் இருக்க வேண்டும் கற்பனை படைப்பாற்றல் மற்றும் அனுபவம் இருக்க வேண்டும் இப்போது ஒரு உதாரண மாதிரி காண்போம் கணினி அறிவியல் துறையில் ஒரு அலுவலகம் உள்ளது அது இப்போது manual ஆக இயங்குகிறது இரண்டு அலுவலக எழுத்தர்கள் ஒரு கடை பராமரிப்பாளர் மற்றும் இரண்டு உதவியாளர்கள் உள்ளனர் அவர்களின் முக்கிய பணி கல்விப் பதிவுகள் வெவ்வேறு உபகரணங்களின் பட்டியல் மற்றும் பலவற்றைக் கண்காணிப்பதும் துறையின் நிதித் தகவல்களும் ஆகும் இப்போது குறைந்த பட்ஜெட்டைக் கருத்தில் கொண்டு துறைத் தலைவர் அலுவலக ஆட்டோமேஷன் பணிகளை உருவாக்க மாணவர் தன்னார்வலர்களின் குழுவிடம் ஒப்படைத்தார் இப்போது வளர்ச்சிக் குழுவின் மாணவர் உறுப்பினர்கள் எவ்வாறு பகுப்பாய்வு சேகரிப்பது மற்றும் அவர்கள் எவ்வாறு தேவையை குறிப்பிடுகிறார்கள் என்பதைப் பார்ப்போம் அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்த நபரைத் தேர்ந்தெடுத்தனர் தேவைகள் சேகரிப்பைச் செய்வதற்கு நல்ல தகவல்தொடர்பு திறன் கொண்ட மாணவர் அவர்கள் முதலில் துறைத் தலைவரைச் சந்தித்து பின்னர் சரியாக என்ன தேவை என்பதை அடையாளம் காண முயற்சிக்கிறார்கள் எனவே துறையின் தலைவர் இங்குள்ள வாடிக்கையாளர் பின்னர் அவர்கள் அலுவலக எழுத்தர்களை சந்தித்தனர் ஏனெனில் அவர்கள் இறுதி பயனர்களாக உள்ளனர் ஏனெனில் இறுதியாக அவர்கள் software பயன்படுத்துவார்கள் இறுதி பயனர்களிடமிருந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்கள் மற்றும் அவர்கள் ஆட்டோமேஷன் செய்ய விரும்புகிறார்கள் கூட படிவங்களை manual ஆக சமர்ப்பிக்கும் மாணவர்கள் போன்ற பிற பயனர்களை அவர்கள் சந்தித்தனர் பின்னர் அவர்கள் அதை உருவாக்க software மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் software பற்றிய அவர்களின் எதிர்பார்ப்புகளும் சேகரிக்கப்பட வேண்டும் அவர்கள் பங்குதாரர்கள் மற்றும் software பயன்படுத்துபவர்களான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை நேர்காணல் செய்தனர் இந்த பணியானது துறைத் தலைவர் அலுவலக எழுத்தர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களைச் சந்திப்பதன் மூலம் அடையப்பட்டது பயனர் எந்த வகையில் software பயன்படுத்துவார் என்பதை அவர்கள் அடையாளம் காண்கிறார்கள் software பற்றிய அவர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்ன அம்சங்கள் தேவைப்படும் இவை அனைத்தும் நேர்காணல் செய்யப்பட்டது பணிகளை அடையாளம் கண்டபின் அவை செய்யப்படும் phase களை அடையாளம் காண முயற்சிக்கின்றன பின்னர் ஒவ்வொரு பணிக்கும் எழக்கூடிய பல்வேறு scenarios களை அடையாளம் காணும் பின்னர் அவர்கள் பணி மற்றும் scenario பகுப்பாய்வு செய்கிறார்கள் அவர்கள் அலுவலகத்தால் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான படிவங்களை சேகரித்தனர் மாணவர் ஆசிரியர் போன்ற பயனர்களிடமிருந்து நிரப்பப்பட்ட படிவத்தை அவர்கள் சேகரித்தனர் மேலும் எந்தவொரு வெளியீட்டையும் தயாரிக்க அலுவலக பயனர்கள் பயன்படுத்தும் படிவங்களையும் சேகரித்தனர் இவை அனைத்தும் படிவ பகுப்பாய்வு பின்னர் தேவைகள் பணியை மேற்கொண்ட மாணவர் உறுப்பினர்கள் அவர்கள் சேகரித்த தேவைகளைப் பார்த்தார்கள் அடையாளம் காணப்பட்ட முரண்பாடு இவை அனைத்தும் தேவை பிரச்சினைகள் மேலும் அவர்கள் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு துறைத் தலைவருடன் கலந்துரையாடுவதன் மூலம் அவற்றைக் கடக்கிறார்கள் பின்னர் அவர்கள் தேவை விவரக்குறிப்பை ஆவணப்படுத்துகின்றனர் இந்த லெக்சரை இங்கே நிறுத்துவோம் அடுத்த பாடத்தில் இந்த கட்டத்தில் இருந்து தொடருவோம்